கடைசி வகுப்பில் பயன்முறை III விஷயத்தில் அழுத்தம் மற்றும் இடப்பெயர்ச்சி துறையைச் செய்யத் தொடங்கினோம் தீர்வு வளர்ச்சியில் நாம் பாதி வழியில் இருந்தோம் அதை முடித்துவிட்டு வருமாறு மாணவர்களிடம் கேட்டேன் மாணவர்களின் உளவியலை நான் அறிவேன் வகுப்பில் உள்ள எல்லாவற்றையும் நான் விளக்க காத்திருப்பாய் அதை எழுதுவதற்கு நீங்கள் இறங்குவீர்கள் எனவே பயன்முறை III நிலைமையைப் பார்ப்போம் பயன்முறை III ஐப் பொறுத்தவரை நாம் பார்த்தோம் தடிமனான கிராக் மூலம் எடுத்துள்ளோம் அது சமதளப் பரப்பு எதிர்ப்பு வெட்டுக்கு உட்பட்டது உங்களுக்குத் தெரியும் மாணவர்களில் ஒருவர் இந்த வகையான ஏற்றுதல் சூழ்நிலையைக் காண்பதில் சிரமத்தை வெளிப்படுத்தினார் உண்மையில் உங்கள் இரண்டாவது வகுப்பீடையைப் பார்த்தால் பொறியியல் நடைமுறையில் பொதுவாக எதிர்கொள்ளும் பலவிதமான சிக்கல்களை நான் கொடுத்துள்ளேன் மேலும் ஏற்றுதல் முறை என்ன என்பதை அடையாளம் காணும்படி கேட்டேன் அந்த பயிற்சியை நீங்கள் பார்த்தால் சுழற்சிக்கு உட்பட்ட ஒரு தண்டு பிரச்சினையை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் உங்களிடம் ஒரு சுற்றளவு விரிசல் இருந்தால் அது எங்கு உருவாகக்கூடும் நீங்கள் தாங்கு உருளைகள் அல்லது கியர்களைக் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்க ஒருவித வழிமுறை இருக்க வேண்டும் வழக்கமான அணுகுமுறைகளில் ஒன்று ஒரு வட்டத்தை வழங்குவதாகும் எனவே நீங்கள் தண்டின் சுற்றளவில் ஒரு பள்ளத்தை வழங்குகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த பள்ளத்திலிருந்து ஒரு விரிசலை நீங்கள் உருவாக்கலாம் மேலும் உங்களுக்கு ஒரு சுற்றளவு கிராக் இருக்கும் இது முறுக்கு சுமைக்கு உட்படுத்தப்படும்போது இது பயன்முறை III ன் ஏற்றுதல் நிலைமைக்கான வேட்பாளர் எனவே நீங்கள் அந்தக் கண்ணோட்டத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் இது வரைபடத்தில் சமதளப் பரப்பு எதிர்ப்பு வெட்டு என காட்டப்பட்டுள்ளது நான் சொன்னேன் இந்த விஷயத்தில் நாம் ஒரு இடப்பெயர்ச்சி சூத்திரத்திற்கு செல்வோம் எனவே நீங்கள் முதலில் இடப்பெயர்வுகளைப் பாருங்கள் u z இடப்பெயர்ச்சி உண்மையில் x y இன் செயல்பாடு என்று நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் இது சுழற்சியில் செவ்வக தண்டு பற்றிய உங்கள் பிரச்சினைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது இந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு நிலைமை இருப்பதைப் போலவே உங்களிடம் போரிடும் செயல்பாடு உள்ளது இடப்பெயர்வுகளிலிருந்து நீங்கள் விகாரங்களைக் கண்டுபிடிக்கலாம் இவை அனைத்தும் மிகவும் நிலையான அளவு கடைசி வகுப்பில் அவைகளைப் பார்த்தோம் தொடர்ச்சியாக நான் இந்த வெளிப்பாடுகளைக் காட்டுகிறேன் நீங்கள் விகாரங்களைப் பெற்றவுடன் அழுத்தத்தைக் கண்டறிய நீங்கள் செல்லலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் நான் w ஐ வெளிப்படுத்த வேண்டும் மேலும் நான் ஒரு தீர்வு காண விரும்புகிறேன் எனவே இந்த சமநிலை சமன்பாட்டை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் இதில் tau x z மற்றும் tau y z ஆகியவற்றுக்கான வெளிப்பாட்டை நான் மாற்றும்போது எனக்கு ஒரு லாப்லேஸ் சமன்பாடு கிடைக்கிறது எந்தவொரு இணக்கமான செயல்பாடும் இதை பூர்த்தி செய்யும் இந்த செயல்பாட்டை 1 வகுத்தல் G Z III இன் கற்பனை பகுதி என வரையறுத்துள்ளோம் எனவே இந்த வழக்கில் இடப்பெயர்ச்சி அறியப்படுகிறது z ஐ நீங்கள் தீர்மானித்தவுடன் எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் இடப்பெயர்வு எந்த சிரமமும் இல்லாமல் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் லாப்லேஸ் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் w இதை திருப்திப்படுத்துகிறதா என்பதைக் கண்டறிய வேண்டும் வெஸ்டர்கார்ட் முன்மொழிந்ததை இங்கே பாருங்கள் உங்களிடம் Z III உள்ளது வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடு நாம் Z III பிரைமிற்கு பயன்படுத்தப் போகிறோம் இது tau z வகுத்தல் ரூட் z ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என வழங்கப்படுகிறது நீங்கள் அதை லாப்லேஸ் சமன்பாட்டில் மாற்றினால் இது முற்றிலும் திருப்தி அளிக்கிறது w என்றால் என்ன கிராக் சிக்கலைப் பற்றிய உங்கள் புரிதலில் இருந்து இந்த அழுத்த செயல்பாடு பயன்முறை I மற்றும் பயன்முறை II ஏற்றுதல் ஆகியவற்றில் நாம் கண்டதைப் போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அங்கு நாம் அவற்றை அழுத்த செயல்பாடுகளாக உருவாக்கியுள்ளோம் இடப்பெயர்வை வரையறுக்க இங்கே நீங்கள் இதே போன்ற படிவத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த வெட்டு அழுத்தம் சமதளப் பரப்பு வெட்டுக்கு வெளியே உள்ளது என்பதை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களிடம் இது கிடைத்தவுடன் செயல்முறை நாம் பார்த்ததைப் போன்றது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது முந்தைய நிகழ்வுகளில் நாம் செய்ததைப் போன்றது நீங்கள் ஆரம்பத்தை கிராக் டிப்பிற்கு மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் செய்வது z என்பது z நாட் பிளஸ் a ஆக மாறும் மேலும் நீங்கள் எளிமைப்படுத்துகிறீர்கள் கிராக் முனைக்கு மிக நெருக்கமான பகுதிகளுக்கு நம்மளுடைய கவனத்தை மட்டுப்படுத்தப் போகிறோம் அதாவது z நாட் மிகவும் சிறியது எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் ஒரு எளிமைப்படுத்தலைக் கொண்டுள்ளீர்கள் மேலும் Z III பிரைம் ஆனது tau ரூட் a வகுத்தல் ரூட் 2 z நாட் டாக குறைகிறது இதை நீங்கள் r மற்றும் தீட்டா அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் மற்றும் Z III பிரைம் என்றால் என்ன என்று எழுதலாம் எனவே இது KIII வகுத்தல் 2 pi r ரூட் 2 pi r பெருக்கல் cos தீட்டா வகுத்தல் 2 கழித்தல் i sin தீட்டா வகுத்தல் 2 ஆக மாறுகிறது இது மிகவும் எளிமையான மற்றும் நேரடியான படியாகும் பயன்முறை I மற்றும் பயன்முறை II விஷயத்தில் நாம் எப்போதும் இதேபோன்ற பயிற்சியைச் செய்து வருகிறோம் எனவே இதை நீங்கள் வசதியாக எழுதலாம் tau x z மற்றும் tau y z ஆகியவற்றுக்கான வெளிப்பாடு உங்களிடம் உள்ளது உங்களுக்கு Z III பிரைம் தெரியும் என்பதால் நீங்கள் அவற்றை எழுத முடியும் tau x z என்பது ஒன்றுமில்லை Z III பிரைமின் கற்பனை பகுதியாக உள்ளது எனவே இங்கே கற்பனையான பகுதியைப் பார்க்கும்போது இது KIII இன் கழித்தல் வகுத்தல் ரூட் 2 pi r sin தீட்டா வகுத்தல் 2 ஆகும் மேலும் tau y z என்பது Z III பிரைமின் உண்மையான பகுதியாகும் இதை நீங்கள் KIII வகுத்தல் ரூட் 2 pi r cos தீட்டா வகுத்தல் 2 என எழுதலாம் எனவே ஒருமுறை இந்த வெளிப்பாடுகளை பாருங்கள் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டாம் இது ரூட் r ஒருமைப்பாட்டையும் கொண்டுள்ளது நீங்கள் அடிப்படையில் வெட்டு அழுத்தங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் அழுத்த புலத்தின் வலிமை அழுத்த தீவிரம் காரணி KIII ஆல் கட்டளையிடப்படுகிறது மற்றும் r மற்றும் தீட்டா அடிப்படையில் உங்கள் செயல்பாட்டால் விநியோகம் தீர்மானிக்கப்படுகிறது உங்களிடம் இருக்கும் அந்த தீட்டா sin தீட்டா வகுத்தல் 2 ஆகவும் cos தீட்டா வகுத்தல் 2 ஆகவும் செயல்படுகிறது இடப்பெயர்ச்சி நேராக முன்னோக்கி உள்ளது இது ஏற்கனவே நம்மளுக்குத் தெரியும் இதை r மற்றும் தீட்டா அடிப்படையில் எழுதுகிறோம் எனவே இது u z க்கு சமமாக KIII வகுத்தல் G ரூட் 2 r வகுத்தல் pi பெருக்கல் sin தீட்டா வகுத்தல் 2 ஆக மாறுகிறது உண்மையில் இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பயன்முறை I மற்றும் பயன்முறை II விஷயத்தில் பார்த்ததை ஒப்பிட்டுப் பார்த்தால் இடப்பெயர்ச்சி புலம் எல்லைக்குட்பட்டது r 0 ஆக இருக்கும்போது இடப்பெயர்ச்சி என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு உண்மையில் இது 0 க்குச் செல்கிறது அதேசமயம் அழுத்தங்கள் கோட்பாட்டளவில் எல்லையற்றதாக மாறும் ஏனெனில் இது ஒரு ஒற்றை புள்ளி எனவே இதேபோன்ற சூழ்நிலையை நீங்கள் பயன்முறை III சூழ்நிலையிலும் காணலாம் கிராக் டிப் அருகே அழுத்தங்கள் மிக அதிகம் இடப்பெயர்ச்சி புலம் எல்லைக்குட்பட்டது கிராக் நீளத்துடன் ஒப்பிடுகையில் நாம் z நாட் மிகச் சிறியதாக எடுத்துள்ளதால் தீர்வு கிராக் நுனியின் அருகிலேயே மட்டுமே செல்லுபடியாகும் எனவே அதுவும் நாம் வலியுறுத்தியுள்ளோம் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் பயன்முறை I ஏற்றும் நிலைமையைப் பார்த்தபோது நான் எழுப்பிய கேள்விகளை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் நான் எழுப்பிய கேள்வி என்னவென்றால் வெஸ்டர்கார்ட் பெற்ற தீர்வு போதுமானதா இல்லையா என்பதுதான் நீட் ப்ஆர் இம்ப்ரொவேமென்ட் டு வெஸ்டெர்கார்ட் சொல்யுசன் ப்ஆர் மோட் I எனவே இப்போது பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகள் குறித்த நம்மளுடைய விவாதத்தை மேற்கொள்வோம் இது அவசியம் ஏனென்றால் வெஸ்டர்கார்டின் Westergaard's அழுத்த செயல்பாட்டை நாம் பார்த்துள்ளோம் மாற்றியமைக்கப்பட்ட வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடுகளையும் நாம் பார்த்துள்ளோம் நாம் பார்த்த மாற்றங்கள் என்ன இர்வின் அறிமுகப்படுத்திய மாற்றத்தைப் பார்த்தோம் அவர் சிக்மா x அழுத்த பகுதிக்கு மைனஸ் சிக்மா நாட் x ஐ சேர்த்தார் எனவே அவர் தொடரில் மேலும் ஒரு பகுதியைச் சேர்த்தார் இது மாற்றங்களில் ஒன்றாகும் மற்ற மாற்றங்களை தடா பாரிஸ் மற்றும் இர்வின் அறிமுகப்படுத்தினர் அவர்கள் செய்தது என்னவென்றால் முதல் பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்வதற்குப் பதிலாக நீங்கள் எளிமையாக்கும்போது z நாட் ஆனது a உடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு அவர் வகுக்கும் எண் ஐ ஒரு இரும தொடராக வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் பல பகுதிகளைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே பார்த்தால் அது கிராக் அச்சில் எந்த விளிம்பு வரிசையையும் கணிக்கவில்லை குறைந்த பட்சம் இர்வின் மாற்றியமைத்தல் மூலம் நீங்கள் கிராக் அச்சில் ஒரு நிலையான விளிம்பு வரிசையை வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் உண்மையில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் சில சூழ்நிலைகளில் இது போன்ற விளிம்பு வடிவங்களைக் காணலாம் எனவே இங்கே நீங்கள் கண்டறிவது என்னவென்றால் கிராக் அச்சில் உங்களிடம் பல விளிம்புகள் உள்ளன நீங்கள் முன்னோக்கி சாய்ந்திருக்கும் மற்றும் ஒரு முன் சுழற்சியைக் கொண்டுள்ளீர்கள் இது ஒரு சோதனை சூழ்நிலையில் பெறப்படுகிறது அழுத்தத்தின் உங்கள் அடிப்படை சமன்பாடுகள் இந்த நிகழ்வை விளக்காவிட்டால் தீர்வு முழுமையடையாது புகைப்பட மீள் விளிம்புகளை மக்கள் பார்க்கவில்லையா என்று பாருங்கள் அவர்கள் இது போன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்க மாட்டார்கள் இது நம்மளுடைய தீர்வு வளர்ச்சியில் ஏதோ தவறு நடந்திருப்பதைக் காட்டுகிறது எனவே நாம் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன இந்த நடத்தை விளக்க வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடு Z க்கு சான்ஃபோர்ட் கூடுதல் அழுத்த செயல்பாடு Y ஐ அறிமுகப்படுத்தியது இது மிகவும் அசாதாரணமானது என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு அழுத்த செயல்பாட்டை எடுத்துள்ளீர்கள் பெரும்பாலான சிக்கல்களில் யாரோ உங்களுக்கு அழுத்த செயல்பாட்டை அளிக்கிறார்கள் அது எல்லை நிலையை பூர்த்திசெய்கிறதா phi ஹர்மொனிக் bi பெரிய harmonic சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறதா என்பதை மட்டுமே உறுதிசெய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதைத் தொடரவும் இந்த அழுத்த செயல்பாடு முழுமையானதா இல்லையா என்று நீங்கள் ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டீர்கள் உண்மையில் கிராக் அச்சில் tau x y 0 ஆக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் அழுத்த செயல்பாடு அதைக் கொடுக்கும் ஆனால் நம்மளுடைய முந்தைய கலந்துரையாடலில் நான் வலியுறுத்தினேன் கிராக் அச்சில் tau x y 0 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் நம்மளுடைய முக்கியத்துவம் இல்லாமல் வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டிலிருந்து நம்மளுக்குக் கிடைத்த தீர்வு அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 ஆகும் வெஸ்டர்கார்ட்டின் Westergaard's விஷயத்தில் அழுத்த செயல்பாடு மற்றும் தடா பாரிஸ் மற்றும் இர்வின் மாற்றியமைத்தல் நாம் அதை விரும்பவில்லை நாம் tau x y ஐ 0 ஆக மட்டுமே குறிப்பிட்டுள்ளோம் அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விதிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு கிடைத்த தீர்வு என்னவென்றால் அதிகபட்ச வெட்டு அழுத்தமும் 0 ஆகும் எனவே உண்மையான பரிசோதனையின் விஷயத்தில் நீங்கள் அதிகபட்ச வெட்டு அழுத்தத்தின் மாறுபாடு இருப்பதைக் காணலாம் எனவே இதை விளக்க வேண்டும் எனவே இந்த நிலைப்பாட்டில் இருந்து சான்ஃபோர்ட் கூடுதல் அழுத்த செயல்பாடு பெரிய Y z அறிமுகப்படுத்தினார் இது நியாயமா இதன் பொருள் நாம் அதைப் பார்க்க வேண்டும் என்பதாகும் மேலும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு இந்த பாணியில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது phi ஆனது Z டபுள் பாரின் உண்மையான பகுதி கூட்டல் y Z பாரின் கற்பனை பகுதிக்கு சமம் என நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் நாம் பயன்முறை I சிக்கலில் இதைத்தான் பார்த்தோம் சான்ஃபோர்டு கூடுதல் பகுதி y பெரிய Y பாரின் கற்பனை பகுதியை அறிமுகப்படுத்தினார் அங்கு அழுத்த செயல்பாடு பெரிய Y மற்ற இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகளின் செயல்பாடாக வழங்கப்படுகிறது psi மற்றும் chi இதுபோன்ற ஒன்றை நீங்கள் அறிமுகப்படுத்தும் தருணத்தைப் பாருங்கள் நம்மளுடைய அறிமுகத்தின் சான்று என்ன இது ஒரு சோதனையில் காணப்படுவதை விளக்க வேண்டும் ஆகவே எனக்கு மிகவும் பொதுவான தீர்வு இருக்கும்போது குறிப்பிட்ட வழக்குகள் எளிமைப்படுத்தப்பட்ட வழக்குகளாக குறைக்கப்பட வேண்டும் அவற்றை நாம் முன்பு பார்த்தோம் அது திருப்தி அளித்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்போது நாம் பெறும் தீர்வு என்னவென்றால் அழுத்த புலம் சமன்பாடுகளின் பொதுவான வடிவம் அல்லது கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான அழுத்த செயல்பாடுகளின் பொதுவான வடிவம் நாம் உருவாக்கக்கூடிய அந்த வகையான புரிதல் சான்ஃபோர்டு செய்தது என்னவென்றால் நெகிழ்ச்சித்தன்மையின் கோட்பாட்டில் சிக்கலான மாறிகளைப் பயன்படுத்தி சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறை எனப்படும் மிகவும் பிரபலமான அணுகுமுறை உங்களிடம் உள்ளது எனவே அவர் கூடுதல் பகுதி y பெரிய Y பாரின் கற்பனை பகுதியை விளக்க இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தினார் உண்மையில் அவருடைய வெளியீட்டில் சிலவற்றை நீங்கள் காணலாம் இது 1979 இல் சான்ஃபோர்டால் வெளியிடப்பட்டது ஓப்பனிங் மோட் கிராக் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான வெஸ்டர்கார்ட் முறையின் ஒரு முக்கியமான மறுபரிசீலனை ஆகும் இது இயக்கவியல் ஆராய்ச்சி தகவல்தொடர்புகளில் தோன்றியது எனவே நீங்கள் சென்று காகிதத்தைப் பாருங்கள் இந்த கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறையில் இறங்குவதற்கு முன் இந்த வகையான விளிம்பு வடிவத்தின் பொருத்தத்தையும் நாம் பார்ப்போம் அழுத்த செயல்பாடு Y ஐ சேர்ப்பதை சரிபார்க்க வேட்பாளராக இந்த விளிம்பு முறை ஏன் எடுக்கப்பட்டது இப்போது வழக்கமான பயன்முறை I விளிம்பு வடிவங்களைப் பார்ப்போம் நீங்கள் இங்கே பார்த்தால் உங்களுக்குத் தெரியும் இந்த மாதிரியின் எல்லையை நீங்கள் காண்கிறீர்கள் எனக்கு ஒரு விளிம்பில் இருந்து ஒரு விரிசல் வருகிறது இது ஒற்றை விளிம்பில் குறிப்பிடப்படாத மாதிரி என அழைக்கப்படுகிறது இந்த விளிம்பிலிருந்து எனக்கு விரிசல் உள்ளது இங்கே காட்டப்பட்டுள்ள மற்ற விளிம்பு என்னிடம் உள்ளது நீங்கள் பார்த்தால் கிராக் எங்கோ நடுவில் அல்லது நடுத்தரத்தை விட சற்று குறைவாக இருக்கும் ஆகவே a w விகிதம் 0 4 ஆக இருக்கும் இது 0 5 அல்ல ஆனால் a w 0 4 ஆகும் மேலும் விரிசல் நீளம் நீளமாகவும் நீளமாகவும் விரிசல் இலவச எல்லைக்கு நெருக்கமாகவும் இருக்கும் சூழ்நிலையையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே மக்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் விரிசல் இலவச எல்லைக்கு மிக அருகில் செல்லும்போது நாம் முன்பு பார்த்ததைப் போலவே முன் சுழல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் இர்வின் மாற்றத்தைப் பார்த்தால் போதுமான அளவு விரிசல் ஏற்பட்டால் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்திருக்கும் அந்த அம்சம் இர்வின் தீர்வால் பிடிக்கப்படுகிறது மேலும் இது கிராக் அச்சில் ஒரு நிலையான விளிம்பு வரிசையைக் காட்டியது எனவே கிராக் நீளம் மேலும் அதிகரித்து இலவச எல்லைக்கு வரும்போது இந்த மாற்றம் பொருந்தாது நீங்கள் நினைவு கூர்ந்தால் அழுத்தப்பட்ட சிலிண்டரில் விரிசல் ஏற்பட்டால் முன் சுழற்சியின் நிலைமை நம்மளுக்கு கிடைத்தது விரிசல் நீண்டதாக இருந்தது அது அதன் ஒரு எல்லைக்கு அருகில் இருந்தது நான் குறிப்பிட்டுள்ளேன் இது ஒரு அழுத்த செறிவு துறையில் உள்ளது எனவே அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன் சுழல் கிடைத்தது SEN மாதிரிகளின் விஷயத்தில் அந்த கிராக் நீளம் நீளமாக இருக்கும்போது மக்கள் கவனித்திருக்கிறார்கள் உங்களிடம் ஒரு முன் சுழல் உள்ளது நாம் முன்னர் கவனித்தோம் சிக்மா நாட் x ஐ மாற்றியமைப்பதன் மூலம் நேர்மறை அல்லது எதிர்மறை அடையாளம் நீங்கள் காணும் சிறப்பியல்பு விளிம்பு வடிவங்கள் கிராக் டிப் அருகில் முற்றிலும் மாறும் இது எதிர்மறையாக இருக்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் என் தீர்வில் நான் மைனஸ் சிக்மா நாட் x எடுத்துள்ளேன் அந்த மைனஸ் சிக்மா நாட் x இல் சிக்மா நாட் x நேர்மறை அல்லது சிக்மா நாட் x எதிர்மறையாக இருக்கும்போது இந்த விளக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வகை பிரதிநிதித்துவத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறைக்கு முக்கியத்துவம் உண்டு எனவே இங்கே நான் பின்னோக்கி சாய்ந்த விரிசல்களைக் கொண்டுள்ளேன் இந்த வகையான நிலைமை செவ்வக இரட்டை கான்டிலீவர் பீம் மாதிரி எனப்படும் வேறுபட்ட வகை மாதிரியின் விஷயத்தில் காணப்படுகிறது நாம் ஏற்கனவே இரட்டை கான்டிலீவர் பீம் ஐப் பார்த்தோம் நம்மிடம் மிக மெல்லிய மேல் மற்றும் கீழ் பகுதி இருந்தது என்னிடம் போதுமான அளவு பரந்ததாக இருக்கிறது இது போன்ற ஒரு மாதிரி என்னிடம் உள்ளது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு விரிசல் இருந்தால் மற்றும் ஏற்றுதல் பயன்படுத்தப்பட்டால் விளிம்புகள் பின்தங்கிய சாய்வைக் காணலாம் எனவே சிக்மா நாட் x ஐ நேர்மறை அல்லது எதிர்மறையாக மாற்றுவதன் மூலம் அவர்கள் SEN மாதிரிகளில் குறுகிய விரிசல்களை பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் RDCB மாதிரிகள் விஷயத்தில் குறுகிய விரிசல்களை பகுப்பாய்வு செய்யலாம் என்ற இர்வின் தீர்வில் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த மாதிரியில் விரிசல் முன்னேறி எல்லைக்கு அருகில் வந்தால் இது மாதிரியின் எல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் மீண்டும் சோதனை ரீதியாக இது பதிவு செய்யப்படுகிறது மற்றும் விளிம்புகள் முன்னோக்கி சாய்ந்த சுழல்கள் மற்றும் ஒரு முன் சுழற்சியைக் கொண்டுள்ளன எனவே கிராக் டிப் ஒரு எல்லைக்கு நெருக்கமாக இருக்கும்போது மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அது போதும் நீங்கள் எப்போதும் முன் சுழல்களைக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் மாறுபடும் எனவே இது உங்கள் அழுத்த புலத்தின் பிரதிநிதித்துவத்தில் பிடிக்கப்பட வேண்டும் அது கைப்பற்றப்படாவிட்டால் பரிசோதனையில் காணப்பட்டதை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாது இங்கே மட்டுமே கொலோசோவ் முஸ்கெலிஷ்விலியின் அணுகுமுறை உதவியது அது என்ன என்று பார்ப்போம் கோலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறை சிக்கலான மாறிகளைப் பயன்படுத்துகிறது நன்மை என்னவென்றால் இந்த அணுகுமுறை ஒரு வட்டம் அல்லது ஒரு நேர் கோட்டால் வரையறுக்கப்பட்ட களங்களுக்கு அனுமதிக்கிறது உடலின் உட்புறத்தில் உள்ள அழுத்தங்கள் எல்லை இழுவைகள் அல்லது இடப்பெயர்வுகளின் ஒருங்கிணைப்புகளின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் இது ஒரு முக்கிய விஷயம் எல்லை நிபந்தனைகளை நீங்கள் தெளிவாகக் குறிப்பிட்டால் அதன் அடிப்படையில் அழுத்தங்களைக் கண்டறிய முடியும் இது எந்த வழியில் பயனடைந்தது உண்மையான அழுத்த செயல்பாடு அணுகுமுறையில் சில நேரங்களில் தேவைப்படும் ஈர்க்கப்பட்ட யூகங்களை அகற்றுவதன் மூலம் இது பயனடைந்துள்ளது யோசனை இதுதான் நம்மளுடைய அழுத்த செயல்பாடு அணுகுமுறையில் அழுத்த செயல்பாடு எவ்வாறு முக்கியமானது என்பதை நாம் எப்போதும் கூறியுள்ளோம் நாம் ஒரு அழுத்த செயல்பாட்டை உருவாக்கி அது எந்தப் பிரச்சினையை பிரதிபலிக்கிறது என்று சென்று விசாரிப்போம் என்று நாம் கூறியுள்ளோம் எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து நாம் உண்மையில் சிக்கலைப் பார்க்கவில்லை நீங்கள் அழுத்த செயல்பாட்டை மதிப்பீடு செய்யவில்லை நாம் அரை தலைகீழ் அணுகுமுறையை மட்டுமே கொண்டிருக்கிறோம் எனவே அழுத்த செயல்பாடு வழங்கப்பட்டால் அது என்ன சிக்கலை தீர்க்கிறது என்பதுதான் நாம் அதைப் பார்த்தவிதம் அழுத்த செயல்பாட்டை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் அது உள்ளுணர்வால் என்று நாம் கூறியுள்ளோம் இது சோதனை மற்றும் பிழை மூலம் குறிப்பிட்ட அணுகுமுறை எதுவும் இல்லை அதேசமயம் சிக்கலான மாறிகள் ஒரு அணுகுமுறையை வழங்குகிறது ஆனால் இந்த அணுகுமுறை மிகவும் சம்பந்தப்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுவும் அந்த மக்கள் பதிவு செய்ததே ஆனால் இங்குள்ள நன்மை என்னவென்றால் முறையின் நோக்கம் முறையான மேப்பிங்கின் நுட்பத்தைப் பயன்படுத்தி பல்வேறு வடிவவியல்களுக்கு நீட்டிக்கப்படலாம் கோலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அப்ரோச் ஆகவே எனக்கு ஒரு சிக்கலான எல்லை மதிப்பு சிக்கல் இருந்தால் நீங்கள் ஒரு முறையான மேப்பிங்கை அடையாளம் காண முடிந்தால் எடுத்துக்காட்டாக நீள்வட்ட துளை கொண்ட ஒரு தட்டு அவர்கள் ஒரு முறையான மேப்பிங்கைக் காணலாம் பின்னர் அதை ஒரு வட்டமாக வைத்து பின்னர் சிக்கலை தீர்க்கவும் எனவே முறையான மேப்பிங் ஒரு சிக்கலான மாறிகளின் அணுகுமுறையுடன் கைகோர்த்துச் செல்கிறது நன்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு பரந்த வர்க்க வடிவியல் மற்றும் எல்லை நிலைமைகளுக்கு சரியான தீர்வுகளைப் பெறும் நிலையில் இருப்பீர்கள் எனவே இது நீங்கள் தீர்க்கக்கூடிய சிக்கல்களின் நோக்கத்தை உண்மையில் பெரிதாக்கியுள்ளது மக்கள் அதைப் பார்த்தது அப்படித்தான் சிக்கலான மாறிகளின் அணுகுமுறை ஒரு பிட் சம்பந்தப்பட்டதாகும் ஆனால் இது ஒரு முறையை உங்களுக்கு வழங்குகிறது இதன் மூலம் நீங்கள் சிக்கலை முறையாக தாக்க முடியும் 1898 இல் கோர்சாட் பெற்ற ஒரு சுவாரஸ்யமான முடிவும் கிடைத்தது என்பது உங்களுக்குத் தெரியும் அவர் பெற்றது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டிற்கு சிக்கலான ஆற்றல்களைக் கண்டுபிடிப்பது எப்போதும் சாத்தியமாகும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு மிக முக்கியமான அறிக்கை இது 1898 இல் செய்யப்பட்டது பிறகு முன்னேற்றங்கள் மட்டுமே வந்தன ஆகவே நீங்கள் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டைக் கொண்டிருக்கும் போதெல்லாம் சிக்கலான ஆற்றல்களின் அடிப்படையில் இது எப்போதும் குறிப்பிடப்படலாம் அவை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன நீங்கள் z நட்சத்திரத்தின் உண்மையான பகுதிக்கு சமமான phi வைத்திருக்கிறீர்கள் Z நட்சத்திரம் உங்கள் சிக்கலான இணைவைக் குறிக்கிறது எனவே z என்பது x பிளஸ் I y z நட்சத்திரம் x கழித்தல் i y ஆக இருக்கும் இது பகுப்பாய்வு செயல்பாடு z இன் psi மற்றும் z இன் chi ஆல் பெருக்கப்படுகிறது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இங்கே இடது புறத்தில் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு உள்ளது பொதுவாக வலது புறத்தில் எனக்கு இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகள் உள்ளன நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும் வெஸ்டர்கார்ட் அணுகுமுறையின் விஷயத்தில் நாம் என்ன பார்த்தோம் பெரிய Z இன் அடிப்படையில் மட்டுமே நாம் phi ஐ பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் ஆனால் ஒரு பொதுவான சூழ்நிலையில் psi மற்றும் chi இன் செயல்பாடாக phi வெளிப்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகள் உள்ளன இந்த கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் இந்த முறை இடப்பெயர்வைக் கணக்கிட ஒரு எளிய வழியை வழங்குகிறது சிக்கலான ஆற்றல்களை நான் கண்டறிந்தால் ஏரிஸ்ன் Airy's எந்தவொரு அழுத்த செயல்பாட்டிற்கும் இடப்பெயர்வை நான் நேரடியான முறையில் கண்டுபிடிக்க முடியும் நாம் அழுத்தத்தை உருவாக்குதல் மற்றும் இடப்பெயர்ச்சி உருவாக்கம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளோம் என்று உங்களுக்குத் தெரியும் இதன் மூலம் நீங்கள் அழுத்தம் புலம் இடப்பெயர்ச்சி புலம் திரிபு புலம் மற்றும் பலவற்றை தீர்க்க முடியும் நாம் பல முறை அழுத்தத்தை உருவாக்கினாலும் அழுத்த புலம் பிரச்சினையை நாம் தீர்த்துக் கொண்டு திரிபு புலம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் ஆகியவற்றைப் பார்ப்பதை விட அடுத்த சிக்கலுக்குச் செல்கிறோம் பயன்முறை I ஐப் பொறுத்தவரை நாம் என்ன செய்தோம் அழுத்தத் துறையைப் பார்த்தோம் நாம் திரிபு புலத்தைப் பார்த்தோம் நாமும் முன்னேறி இடப்பெயர்ச்சி புலத்தைக் கண்டுபிடித்தோம் இடப்பெயர்வைக் கண்டறியும் போது y மற்றும் G இன் x இன் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் பொதுவாக 0 ஆக இருக்க வேண்டும் என்பதற்கான நீண்ட முறுக்கு வாதங்களை நாம் செய்ய வேண்டியிருந்தது அவை கடுமையான உடல் மொழிபெயர்ப்பு மற்றும் சுழற்சியைக் குறிக்கின்றன என்று நாம் கூறினோம் இடப்பெயர்ச்சி புலம் பெற நாம் ஒரு சுற்று அணுகுமுறையை செய்ய வேண்டியிருந்தது மறுபுறம் கோலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறையின் ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் psi மற்றும் chi ஐக் கண்டுபிடித்தவுடன் இடப்பெயர்ச்சித் துறையை நான் மிகவும் வசதியான மற்றும் நேராக முன்னோக்கி பாணியில் எழுத முடியும் அது எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது 2 G u பிளஸ் i v மூலம் 3 மைனஸ் மியுவுக்கு சமமாக 1 பிளஸ் மியுவால் வகுக்கப்பட்டு psi ஆஃப் z z psi ஸ்டார் பிரைம் ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது ஒரு சிக்கலான இணைப்பாகும் இது z ஸ்டார் chi ஸ்டார் பிரைம் z நட்சத்திரத்தின் செயல்பாடு ஆகும் இது சமதளப் பரப்பு அழுத்தத்திற்காக இந்த சமன்பாடுகளை 1909 இல் கொலோசோவ் பெற்றார் இது அவரது முனைவர் பட்ட ஆய்வின் ஒரு பகுதியாகும் உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் நீங்கள் சிந்திக்கலாம் முனைவர் பட்ட ஆய்வுகள் மிகவும் எளிமையானவை அது அவ்வாறு இல்லை அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு யோசனைக்கு வந்து அதை நிறுவுவது மிகவும் கடினம் உண்மையில் அவர் முன்மொழியப்பட்ட சமன்பாடுகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஒரு விவாதத்திற்குப் பிறகுதான் இந்த சமன்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு கணிதக் கடுமையுடன் பெறப்பட்டதாக அங்கீகரிக்கப்படுகின்றன சமதளப் பரப்பு அழுத்தத்திற்காக இந்த வெளிப்பாடுகள் என்னிடம் உள்ளன சமதளப் பரப்பு திரிபுக்கு மியுவை மியுவுக்கு சமமான 1 மைனஸ் மியுவால் மாற்றவும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டில் நாம் என்ன செய்தோம் என்று பாருங்கள் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு தீர்மானிக்கப்பட்டவுடன் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் அழுத்தத்தை வெளிப்படுத்தலாம் dou y ஸ்கொயர் மூலம் dou ஸ்கொயர் phi க்கு சமமான சிக்மா x மற்றும் dou x ஸ்கொயர் மூலம் சிக்மா y dou ஸ்கொயர் phi க்கு சமம் என வைத்துள்ளோம் ஆனால் அழுத்த செயல்பாட்டின் அடிப்படையில் இடப்பெயர்ச்சி கூறுகளை எவ்வாறு எழுதுவது என்று நாம் ஒருபோதும் எழுதவில்லை அதுதான் வித்தியாசம் உண்மையில் நீங்கள் கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறையைப் பார்க்கும்போது இடப்பெயர்வுகளை மட்டுமே தீர்மானிப்பதில் அவை முதலில் நன்மைகளைத் தருகின்றன பின்னர் அவர்கள் சென்று அழுத்தத்தை psi மற்றும் chi அடிப்படையில் எழுதுகிறார்கள் அவர்கள் எழுதும் முதல் அளவு இடப்பெயர்ச்சி கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு psi மற்றும் chi நீங்கள் தீர்மானித்தவுடன் நீங்கள் அழுத்தக் கூறுகளையும் எழுதலாம் நீங்கள் இதை சிக்மா x பிளஸ் சிக்மா y ஐ 2 psi பிரைம் z பிளஸ் 2 psi ஸ்டார் பிரைம் z ஸ்டார் க்கு சமமாக psi பிரைம் z இன் 4 மடங்கு உண்மையான பகுதிக்கு சமமாக வைத்துள்ளேர்கள் மேலும் எனக்கு சிக்மா y மைனஸ் சிக்மா x பிளஸ் 2 i tau x y க்கு சமமாக 2 மடங்கு z ஸ்டார் psi டபுள் பிரைம் z பிளஸ் chi டபுள் பிரைம் z க்கு சமமாக வைத்துள்ளேர்கள் பாம்ஸ் ஆப் ஸ்டிரஸ் பங்க்ஷன்ஸ் இன் காம்ப்லெஸ் போடென்சியல் இப்போது பிரச்சினை எதற்குக் குறைக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு நீங்கள் psi மற்றும் chi ஐ கண்டுபிடிக்க வேண்டும் Psi மற்றும் chi ஆகியவை தீர்மானிக்கப்பட்டால் சிக்கலைப் பற்றிய அனைத்தும் தீர்க்கப்படும் சிக்கலான செயல்பாடுகளின் அடிப்படையில் வழக்கமான அழுத்த செயல்பாடுகளைப் பார்ப்போம் Y திசையில் தீவிரம் q இன் சீரான இழுவிசை சக்திக்கு உட்பட்ட செவ்வக தகடு பற்றி நாம் பார்க்கிறோம் இது ஓரச்சு ஏற்றுதல் போன்றது நீங்கள் இதை இவ்வாறு வைத்துள்ளேர்கள் z இன் psi ஆனது q வகுத்தல் 4 பெருக்கல் z க்கு சமம் மற்றும் chi பிரைம் z ஆனது q வகுத்தல் 2 பெருக்கல் z க்கு சமம் எனவே நீங்கள் ஒரு ஓரச்சு ஏற்றுவதற்கு psi மற்றும் chi prime வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் பல்லுறுப்புக்கோவை செயல்பாடுகளைப் பார்க்கிறீர்களா என்று பாருங்கள் என்னிடம் உள்ள பல்லுறுப்புக்கோவை x ஸ்கொயர் சில a x ஸ்கொயர் போன்றது என்று வைத்துக்கொள்வோம் அது எதைக் குறிக்கிறது x ஸ்கொயர் என்று நீங்கள் கூறும்போது அது தானாகவே பை ஹர்மொனிக் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் உங்களிடம் dou பவர் 4 phi வகுத்தல் dou x பவர் 4 மற்றும் பல உள்ளன எனவே இரண்டாவது டிகிரி பல்லுறுப்புக்கோவை தானாகவே இதை பூர்த்தி செய்யும் எனவே நீங்கள் அதை எடுத்துக் கொண்டால் dou x ஸ்கொயர் ஆல் dou ஸ்கொயர் phi என கொடுக்கப்பட்டபடி சிக்மா y உள்ளது ஆகவே பல்லுறுப்புக்கோவை செயல்பாட்டில் எனக்கு ஒரு ஓரச்சு அழுத்த புலம் இருந்தால் நீங்கள் அதை x ஸ்கொயர் a x ஸ்கொயர் அல்லது இதுபோன்ற சில வகை செயல்பாடுகளாக எழுதுவீர்கள் அதே விஷயத்திற்கு நீங்கள் சிக்கலான அளவுகளைப் பார்க்க விரும்பினால் நீங்கள் psi மற்றும் chi prime ஐ இவ்வாறு வரையறுக்கிறீர்கள் X திசையில் q க்கான அழுத்த செயல்பாட்டை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் psi z அப்படியே உள்ளது chi பிரைம் z ஆனது மைனஸ் q வகுத்தல் 2 z க்கு மாறுகிறது எனக்கு ஈரச்சு ஏற்றுதல் நிலைமை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த இரண்டு அழுத்த செயல்பாடுகளையும் என்னால் சேர்க்க முடியும் எனவே எனக்கு ஈரச்சு ஏற்றுதல் இருந்தால் அது psi மட்டுமே இருக்கும் chi மறைந்துவிடும் X மற்றும் y திசையில் q இன் தீவிரம் q இன் சீரான வெட்டுதல் சக்திகளுக்கு உட்பட்ட ஒரு செவ்வக தட்டு இருக்கும் இடத்தில் இப்போது நீங்கள் மற்றொரு சிக்கலை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் psi மற்றும் chi prime இன் செயல்பாடு இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது psi z ஆனது 0 க்கு சமம் மற்றும் chi prime z ஆனது iqz க்கு சமம் நீங்கள் திரும்பிச் சென்று வெஸ்டர்கார்ட் தீர்வாக நம்மளுக்கு கிடைத்ததைப் பற்றிய மறு ஆய்வைப் பார்த்தாலும் கூட வெஸ்டர்கார்டின் Westergaard's ஒற்றை தீர்விலிருந்து விளிம்பு வடிவத்தை பரிசோதனையுடன் ஒப்பிடும்போது அது நன்றாக பொருந்துகிறது எனவே நீங்கள் முடிவிலியில் வெட்டு அழுத்தங்களை பார்த்தால் உங்களிடம் psi z 0 இருப்பதால் நீங்கள் ஒரு செயல்பாட்டைக் கொண்டிருக்கலாம் உங்களிடம் chi மட்டுமே கிடைக்கிறது எனவே ஈரச்சு ஏற்றுதல் விஷயத்தில் உங்களிடம் psi மட்டுமே உள்ளது ஆகவே psi மற்றும் chi ஆகிய இரண்டையும் என்னிடம் வைத்திருந்தால் மட்டுமே கொடுக்கப்பட்ட சிக்கலை மாதிரியாக்குவதில் உங்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை இருக்கும் நீங்கள் அதைப் பார்க்க முடியும் மேலும் இரண்டு வழக்குகளையும் பார்ப்போம் இவை அனைத்தும் எளிய மற்றும் பிரபலமான பிரச்சினைகள் என்று உங்களுக்குத் தெரியும் தூய வளைவில் ஒரு செவ்வக கற்றைக்கான அழுத்த செயல்பாடு என்ன என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் Psi மற்றும் chi prime செயல்பாடுகள் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளன psi z ஆனது i பெருக்கல் M வகுத்தல் 8 I z ஸ்கொயர் க்கு சமம் அங்கு I என்பது சடத்துவ திருப்பு திறன் chi பிரைம் z ஆனது i பெருக்கல் M வகுத்தல் 8 I z ஸ்கொயர் க்கு சமம் இரண்டும் சமம் இங்கே இது z இன் psi இங்கே அது chi prime z ஆகும் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் ஒரு பதற்றம் கீற்றில் ஆரம் a இன் துளை உங்களுக்கு தொடர்புடைய செயல்பாடு psi மற்றும் chi மேலும் psi ஆனது 1 வகுத்தல் 4 சிக்மா z பிளஸ் 1 வகுத்தல் 2 a ஸ்கொயர் வகுத்தல் z ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் z இன் chi நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போது வரை நாம் chi பிரைம் மட்டுமே பார்த்து வருகிறோம் இந்த சிக்கலுக்கு chi z நேரடியாக வழங்கப்படுகிறது chi z ஆனது மைனஸ் பாதி சிக்மா z மைனஸ் 1 வகுத்தல் 2 சிக்மா a ஸ்கொயர் வகுத்தல் z பிளஸ் 1 வகுத்தல் 2 சிக்மா a பவர் 4 வகுத்தல் z கியூப் என வழங்கப்படுகிறது இங்கே கவனம் என்ன என்பதைப் பாருங்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு நீங்கள் psi மற்றும் chi என்ற பகுப்பாய்வு செயல்பாட்டை அடையாளம் காணலாம் எனவே கீழ்நிலை என்னவென்றால் எந்த ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடும் இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகளின் கலவையாக வெளிப்படுத்தப்படலாம் எனவே இது மிகவும் பொதுவானது வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாட்டிற்கு கூடுதல் அழுத்த செயல்பாடு பெரிய Y ஐ அறிமுகப்படுத்தும் போது சான்போர்ட் முன்வைக்கும் வாதம் இதுதான் எனவே சிக்கலை வரையறுப்பதில் எனக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை உள்ளது ஏனெனில் x அச்சில் tau x y க்கு 0 மட்டுமே வேண்டும் என்று நாம் விரும்பினோம் தீர்வு கட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது இது உண்மையான சோதனை சூழ்நிலைகளில் 0 இல்லை என்றாலும் அதிகபட்சம் 0 ஐ உருவாக்கியது எனவே நாம் ஓய்வெடுக்க வேண்டும் எனவே அழுத்தத்தை வரையறுப்பதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நெகிழ்வு தேவை காம்ப்ரிஹென்சீவ் ஏரிஸ் ஸ்டிரஸ் பங்க்ஷன் மோட் I Comprehensive Airy's stress function for Mode I எனவே இப்போது நாம் மீண்டும் கிராக் சிக்கலுக்கு வருவோம் அதற்குள் செல்வதற்கு முன் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு z நட்சத்திர psi z மற்றும் chi z இன் உண்மையான பகுதிக்கு சமமான phi என வழங்கப்படுகிறது சிக்மா x பிளஸ் சிக்மா y என்பது psi பிரைம் z இன் உண்மையான பகுதியை விட 4 மடங்கு ஆகும் மற்றும் சிக்மா y மைனஸ் சிக்மா x பிளஸ் 2 i tau x y ஆனது 2 z ஸ்டார் psi டபுள் பிரைம் மற்றும் chi டபுள் பிரைமுக்கு சமம் இதை மேலும் விரிவுபடுத்தலாம் உங்களுக்கு தெரியும் இது மிகவும் எளிமையான எண்கணிதம் சிக்மா x சிக்மா y மற்றும் tau x y ஆகியவற்றின் வெளிப்பாடு என்ன என்பதை என்னால் எழுத முடியும் இது மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது உங்களை வகுப்பில் கவனத்துடன் வைத்திருக்கும் மேலும் குறிப்புகளை வசதியாக பார்க்கவும் உதவும் எப்படியிருந்தாலும் நீங்கள் சரிபார்க்கக்கூடிய வெளிப்பாடுகளை நான் காண்பிப்பேன் எனவே இந்த சிக்மா x சிக்மா y மற்றும் tau x y ஆகியவை என்னிடம் உள்ளன சிக்மா x ஆனது 2 psi பிரைமின் உண்மையான பகுதி மைனஸ் z ஸ்டார் psi டபுள் பிரைம் மைனஸ் chi டபுள் பிரைம் ஆக வழங்கப்படுகிறது சிக்மா y என்பது 2 psi பிரைமின் உண்மையான பகுதி பிளஸ் z ஸ்டார் psi டபுள் பிரைம் பிளஸ் chi டபுள் ஆகும் tau x y என்பது z ஸ்டார் psi டபுள் பிரைமின் கற்பனையான பகுதி பிளஸ் chi டபுள் பிரைம் ஆக வழங்கப்படுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் காணப்போகும் சில வெளிப்பாடுகள் மிக நீளமானவை என்பது உங்களுக்குத் தெரியும் அதை எழுத பொறுமையாக இருங்கள் இவை அனைத்தும் ஆய்வுக் கட்டுரைகளிலிருந்து எடுக்கப்படுகின்றன ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு வழங்கப்பட்டவுடன் பாருங்கள் நான் வெறுமனே வேறுபடுத்தி பின்னர் சிக்மா x சிக்மா y tau x y க்கான வெளிப்பாட்டைப் பெற முடியும் ஆனால் இங்கே முயற்சிக்கப்படுவது கோலோசோவ் மஸ்கெலிஷ்விலி அணுகுமுறையிலிருந்து அழுத்த செயல்பாடு பெரிய Y இருப்பதை மறைமுகமாக நியாயப்படுத்துவதாகும் அதனால்தான் அவர்கள் இருவரையும் ஒன்றாகப் பார்க்கிறோம் யாராவது அழுத்த செயல்பாட்டைக் கொடுத்திருந்தால் அழுத்த செயல்பாடு எவ்வாறு பெறப்பட்டது என்பதை நாம் ஒருபோதும் கேட்க மாட்டோம் இங்கே நாம் அந்த அம்சத்திற்கும் செல்கிறோம் இந்த அழுத்த செயல்பாடு பெரிய Y ஏன் சேர்க்கப்பட்டது என்பதற்கான நியாயத்தை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே கொலோசோவ் மஸ்கெலிஷ்விலி சூத்திரத்தின் அடிப்படையில் psi மற்றும் chi ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் பெரிய Y ஐ எவ்வாறு பார்க்க முடியும் என்பதை அறிய முயற்சிப்போம் எனவே இப்போது நாம் வெட்டு அழுத்தத்தைப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதுதான் இந்த வகையான விவாதத்தைத் தூண்டியுள்ளது எனவே வெட்டு அழுத்தத்திற்கான வெளிப்பாட்டை நீண்ட கையில் எழுதலாம் எனவே tau x y என்பது x psi இரட்டை பிரைமின் கற்பனையான பகுதி கழித்தல் y psi டபுள் பிரைமின் உண்மையான பகுதி கூட்டல் chi டபுள் பிரைமின் கற்பனை பகுதி y இல் 0 க்கு சமமாக என்ன நடக்கிறது என்பதை நாம் உண்மையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமச்சீர் அச்சில் tau x y 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நான் இதைச் செய்யும்போது இந்த பகுதி தானாகவே தட்டிக் கேட்கப்படுகிறது மேலும் இது வேண்டும் 0 க்குச் செல்ல வேண்டும் எனவே x psi டபுள் பிரைமின் கற்பனை பகுதி கூட்டல் chi டபுள் பிரைமின் கற்பனையான பகுதி 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது பெரிய Y ஐ z psi டபுள் பிரைம் கூட்டல் chi டபுள் பிரைம் என வரையறுப்போம் நீங்கள் பயன்படுத்தும் கணித ஏமாற்று வித்தை உங்களுக்குத் தெரியும் எனவே கோபப்பட வேண்டாம் உங்களுக்கு தெரியும் அழுத்த செயல்பாடு Y க்கு ஒரு மறைமுக நியாயத்தை நாம் பெற விரும்புகிறோம் அதைத்தான் நாம் இங்கே செய்கிறோம் ஆகவே 0 க்கு சமமான tau x y என்ற நிபந்தனையிலிருந்து நீங்கள் இந்த x கற்பனை பகுதியை psi இரட்டை பிரைம் கூட்டல் chi டபுள் பிரைமின் கற்பனையான பகுதி 0 ஆக இருக்க முடியும் மேலும் இந்த பாணியில் பெரிய Y ஐ வரையறுக்கிறோம் இது Y இன் கற்பனையான பகுதியைத் தவிர வேறொன்றுமில்லை மேலும் அழுத்த செயல்பாட்டை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதன் மூலம் சான்போர்டின் பங்களிப்பு என்ன வெஸ்டர்கார்ட் இர்வின் மாற்றம் மற்றும் பொதுவான தீர்வு ஆகியவற்றிலிருந்து நீங்கள் பெறும் முடிவுகளை அவர் காட்ட முடியும் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எந்தவொரு பொதுவான தீர்வும் நீங்கள் பார்த்த முந்தைய எளிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளைக் குறைக்க வேண்டும் எனவே பெரிய Y ஐ அறிமுகப்படுத்துவதன் மூலமும் அந்த அம்சம் திருப்தி அடைந்தது அதுதான் வெற்றி இது மிகவும் நுட்பமான புள்ளி என்று உங்களுக்குத் தெரியும் விளிம்புகளைப் பார்ப்பதன் நன்மை உங்களுக்கு இருந்ததால் உண்மையில் சான்ஃபோர்டு இர்வினுடன் ஒத்துழைத்தவர் மேலும் அவர்கள் ஒளிச்சேர்க்கை தொடர்பான பல சோதனைகளைச் செய்தார்கள் எனவே அவர்கள் முன்பே இந்த முடிவை அடைந்தனர் எனவே அந்த முடிவுகள் உண்மையில் இந்த வகையான கேள்வியை சிந்திக்கவும் கேட்கவும் தூண்டியது ஒரு தீர்வையும் காணலாம் எனவே இப்போது நீங்கள் psi டபுள் பிரைம் மற்றும் Y இன் அடிப்படையில் chi டபுள் பிரைமை மாற்றலாம் சமன்பாடுகள் மறுசீரமைக்கப்படுகின்றன மற்றும் சமன்பாடு இது போல் தோன்றுகிறது சிக்மா y மைனஸ் சிக்மா x பிளஸ் 2i tau x y ஆனது 2 z நட்சத்திரம் மைனஸ் z பெருக்கல் psi டபுள் பிரைம் பிளஸ் பெரிய y க்கு சமம் எனவே இதை நீங்கள் வரையறுத்தவுடன் சிக்மா x சிக்மா y மற்றும் tau x y ஆகியவற்றை அழுத்த செயல்பாடு psi மற்றும் Y ஆகியவற்றின் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம் எனவே இதை எழுதலாம் இது எளிமைப்படுத்தப்பட்டு இறுதி முடிவு வழங்கப்படுகிறது எனவே உங்களிடம் சிக்மா x சிக்மா y tau x y ஆகியவை சிக்மா x என வழங்கப்படுகிறது இது 2 மடங்கு psi பிரைமின் உண்மையான பகுதி மைனஸ் 2 y மடங்கு psi டபுள் பிரைமின் கற்பனையான பகுதி மைனஸ் y யின் உண்மையான பகுதிக்கு சமம் சிக்மா x மற்றும் சிக்மா y க்கு இடையே மிகச் சிறிய மாற்றம் உள்ளது மைனஸ் முதல் பிளஸ் வரையிலான இரண்டாவது பகுதி அடையாள அறிகுறிகள் மட்டுமே உங்களிடம் உள்ளன இதேபோல் மைனஸ் முதல் பிளஸ் வரை மூன்றாவது பகுதிக்கும் tau x y க்கான வெளிப்பாடு மைனஸ் 2 y psi டபுள் பிரைமின் உண்மையான பகுதி பிளஸ் Y இன் கற்பனையான பகுதியாக வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் திரும்பிச் சென்று tau x y க்கான வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடு என்ன என்பதைப் பார்க்க முடிந்தால் அதற்கு ஒரே ஒரு பகுதி மட்டுமே இருக்கும் பெரிய Z எனவே psi க்கும் பெரிய Z க்கும் இடையிலான அடையாளத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது இந்த பகுதி மைனஸ் 2 y psi டபுள் பிரைமின் உண்மையான பகுதி மட்டுமே கிடைத்தது இது கூடுதல் பகுதி Y இன் கற்பனை பகுதி ஒரு கூடுதல் பகுதி எனவே சமச்சீரின் அச்சில் வெட்டு அழுத்தம் 0 ஆகும் Y ஐ மேலே உள்ளதைப் போல வரையறுப்பதன் மூலம் நிலை குறைகிறது ஏனெனில் உங்களிடம் உள்ள முதல் பகுதி y மடங்கு செயல்பாடு ஆகும் எனவே y 0 ஆக இருக்கும்போது அந்த சொல் தானாக 0 க்கு செல்லும் எனவே கிராக் அச்சில் வெட்டு அழுத்தமானது 0 ஆக இருப்பது Y z இன் கற்பனை பகுதிக்கு 0 க்கு சமமாக குறைகிறது நான் நிலைமை பயன்முறையைப் பார்த்தபோது எல்லை நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்யும் வழியை நீங்கள் உண்மையில் நினைவுபடுத்துகிறீர்களா என்று பாருங்கள் முதல் எல்லை நிபந்தனைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்த்தோம் கிராக் முகங்களில் என்ன நடக்கும் எல்லை நிபந்தனைகளின் இரண்டாவது தொகுப்பு முடிவிலியில் என்ன நடக்கும் ஆனால் மூன்றாவது நிபந்தனை நாம் எதுவும் செய்யவில்லை ஏனெனில் கிராக் அச்சின் வெட்டு அழுத்தத்தை 0 ஆக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் எல்லை நிலை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்பதற்கு நம்மளுக்கு வேறு வழியில்லை அது தானாகவே திருப்தி அளித்தது நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லை நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லை என்று தோன்றியது ஆனால் நீங்கள் முடிவை சோதனைகளுடன் ஒப்பிடும்போது அதில் ஏதோ குறைவு இருப்பது கண்டறியப்பட்டது எனவே இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் நிபந்தனை Y z இன் கற்பனையான பகுதியாக 0 க்கு சமமாக மாற்றப்பட்டுள்ளது ஆகவே பெரிய Y ஐ நாம் எந்த வழியில் எடுத்துக்கொள்வோம் என்பதை மாற்றுவதன் மூலம் இந்த நிலை எவ்வாறு சிக்கலைக் கட்டளையிடப் போகிறது என்பதைக் கட்டுப்படுத்துகிறோம் நான் பெரிய Y ஐ 0 க்கு சமமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது வெஸ்டர்கார்ட் செய்ததைப் போன்றது Y போன்ற எந்த செயல்பாடும் இல்லை பின்னர் நான் வெஸ்டர்கார்ட் அழுத்த செயல்பாடுகளைப் பெறுகிறேன் அழுத்தத் துறையின் வெளிப்பாடு வெஸ்டர்கார்ட் தீர்வுகளில் நீங்கள் காண்பதைப் போலவே இருக்கும் மேலும் நீங்கள் பெரிய Z க்கு சமமான 2 psi பிரைம் அமைக்க வேண்டும் பின்னர் நான் வழக்கமான வெஸ்டர்கார்ட் தீர்வைப் பெறுகிறேன் உங்களிடம் சிக்மா x சிக்மா y tau x y கொடுக்கப்பட்டுள்ளது சிக்மா x என்பது பெரிய Z ன் உண்மையான பகுதி கழித்தல் y Z பிரைமின் கற்பனையான பகுதி மற்றும் சிக்மா y என்பது பெரிய Z ன் உண்மையான பகுதி கூட்டல் y Z பிரைமின் கற்பனையான பகுதி உங்கள் tau x y என்பது பெரிய Z பிரைமின் உண்மையான பகுதி ஆகும் இது நேரடியானது y ஐ 0 ஆக அமைக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் இர்வின் மாற்றத்தை எவ்வாறு பெறுவீர்கள் நாம் இறுதியாக Y z இன் கற்பனையான பகுதியை 0 க்கு சமமாக விரும்புகிறோம் ஒருவர் Y ஐ ஒரு உண்மையான மாறிலியாக அமைக்கலாம் Y ஐ ஒரு உண்மையான மாறிலி என்று நீங்கள் கூறும்போது அதன் கற்பனையான பகுதி 0 ஆகும் எனவே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் 0 க்கு சமமான tau x y என்ற நிலை Y ஐ சரியான முறையில் எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்னும் திருப்தி அளிக்கிறது இந்த வகையான ஆடம்பரங்கள் நம்மிடம் இல்லை உங்களிடம் ஒரே ஒரு அழுத்த செயல்பாடு இருந்தபோது நாம் தீர்வைப் பெறுகிறோம் வெஸ்டர்கார்ட் தனது காகிதத்தில் பலவிதமான சிக்கல்களையும் அவர் தீர்த்தார் அதற்காக y 0 க்கு சமம் tau x y 0 க்கு சமம் எனவே ஒரு கிராக் பிரச்சினையில் ஒருவர் என்ன வகையான சிரமங்களைக் காண்பார் என்பதை மக்கள் ஒருபோதும் உற்று நோக்கவில்லை மக்கள் பரிசோதனையுடன் முடிவை ஒப்பிடும்போது இன்னும் சிலவற்றைச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் எனவே முந்தைய மாற்றங்களில் ஒன்று இர்வின் செய்தார் ஆகவே நான் இர்வின் தீர்வைப் பெற வேண்டுமானால் நீங்கள் பெரிய Y ஐ A க்கு சமமாக எடுத்து 2 psi பிரைம் பெரிய Z கழித்தல் A க்கு சமமாக அமைக்கவும் பின்னர் ஒருவர் இந்த பாணியில் சிக்மா x சிக்மா y tau x y ஆகியவற்றைப் பெறுவார் எனவே பெரிய Z ன் உண்மையான பகுதி மைனஸ் y பெரிய Z பிரைமின் கற்பனை பகுதி மைனஸ் 2 A யை நான் பெறுகிறேன் இது உங்கள் கூடுதல் அழுத்த பகுதி சிக்மா நாட் x க்கு விளக்கும் மற்றும் சிக்மா y மற்றும் tau X Y அவைகள் நீங்கள் வழக்கமான வெஸ்டர்கார்டு தீர்வுகளில் பெற்றிருப்பதுடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஜெனெரலைஸிட் வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன்ஸ் இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது நான் ஒரு Y பரிசைப் பெறப்போகிறேன் ஆனால் Y z இன் கற்பனை பகுதி 0 க்கு சமம் என்பதை மட்டுமே உறுதி செய்வோம் இதைத்தான் நாம் வலியுறுத்தப் போகிறோம் எனவே நான் இதைச் செய்தால் பெரிய Z கழித்தல் Y க்கு சமமான 2 psi பிரைம் எடுத்தால் நான் பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளைப் பெறுகிறேன் எனக்கு சிக்மா x சிக்மா y tau x y உள்ளது இது இவ்வாறு வழங்கப்படுகிறது சிக்மா x ஆனது பெரிய Z ன் உண்மையான பகுதி கழித்தல் y பெரிய Z பிரைமின் கற்பனை பகுதி கழித்தல் y பெரிய Y பிரைமின் கற்பனை பகுதி கூட்டல் 2 மடங்கு Y ன் உண்மையான பகுதி ஆகும் மேலும் சிக்மா y ஆனது Z இன் உண்மையான பகுதி கூட்டல் y பெரிய Z பிரைமின் கற்பனை பகுதி கூட்டல் y பெரிய Y பிரைமின் கற்பனை பகுதி ஆகும் எனவே வெஸ்டர்கார்ட் தீர்வுடன் ஒப்பிடுகையில் இது கூடுதல் பகுதி இறுதியாக நீங்கள் மைனஸ் y Z பிரைமின் உண்மையான பகுதிக்கு சமமான tau x y ஐப் பெறுவீர்கள் பின்னர் உங்களிடம் இரண்டு கூடுதல் பகுதிகள் உள்ளன மைனஸ் y Y பிரைமின் உண்மையான பகுதி கழித்தல் Y இன் கற்பனை பகுதி ஆகும் உங்களுக்கு தெரியும் நாம் ஒரு சுற்று பாதை வழியாக சென்றுள்ளோம் கோலோசோவ் மஸ்கெலிஷ்விலி சூத்திரத்தைப் பார்த்தோம் நாம் ஒரு பொதுவான வழக்கில் ஒரு நியாயத்தை வழங்கினோம் ஒரு ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு இரண்டு பகுப்பாய்வு செயல்பாடுகளின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது அந்த வாதத்திலிருந்து வெஸ்டர்கார்ட் பிரச்சினைக்கான ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாடு இரண்டு அழுத்த செயல்பாடுகளையும் கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு வேட்பாளராக பெரிய Z மற்றும் பெரிய Y ஐ வைத்திருக்க முடியும் பெரிய Z மற்றும் பெரிய Y இன் வடிவம் என்ன என்பதை நாம் இன்னும் பார்க்கவில்லை ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டை வேறுபடுத்துவதிலிருந்து இந்த வெளிப்பாட்டை நான் நேரடியாகப் பெற முடியும் நான் இங்கு கிடைத்த முடிவு எதுவாக இருந்தாலும் ஏரிஸ்ன் Airy's அழுத்த செயல்பாட்டின் இந்த வெளிப்பாட்டிலிருந்தும் பெறலாம் எனவே இந்த வகுப்பில் பயன்முறை III விஷயத்தில் அழுத்தம் மற்றும் இடப்பெயர்ச்சி புலம் என்ன என்பதைப் பார்த்தோம் கிராக் முனைக்கு மிக நெருக்கமாக இவை செல்லுபடியாகும் என்று நான் மீண்டும் வலியுறுத்தினேன் பின்னர் நாம் அடிப்படை கேள்வியை எழுப்பினோம் ஒரு புகைப்பட மீள் பரிசோதனையில் காணப்படும் விளிம்பு வடிவங்கள் கிராக் அச்சில் அதிகபட்ச வெட்டு அழுத்தம் வேறுபடுகின்றன என்பதைக் காட்டுகின்றன அதே நேரத்தில் வழக்கமான வெஸ்டர்கார்ட் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட வெஸ்டர்கார்ட் இந்த நிகழ்வைப் பிடிக்கவில்லை இந்த நிகழ்வை கைப்பற்ற சான்போர்ட் முன் வந்து கூடுதல் அழுத்த செயல்பாட்டை அறிமுகப்படுத்தினார் மேலும் பெரிய Z மற்றும் பெரிய Y ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் பெறும் அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அவர் அதை பொதுவான வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகள் என்று குறிப்பிட்டார் பொதுமைப்படுத்தப்பட்ட வெஸ்டர்கார்ட் சமன்பாடுகளிலிருந்து Y செயல்பாட்டை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் இர்வின் மாற்றத்தையும் அடிப்படை வெஸ்டர்கார்ட் தீர்வையும் பெறலாம்